காலை வணக்கம் எனவே இன்று டோபாலஜி பற்றி விவாதிப்போம் டோபாலஜி என்றால் என்ன நெட்வொர்க் எப்போதும் சீரீஸ் சர்க்யூட் அல்லது பேரலலாக இணைக்கப்படவில்லை என்பதை நாம் அறிவோம் இதுவரை நாம் விவாதித்ததைப் போலல்லாமல் உண்மையில் உண்மையான சூழ்நிலையில் இந்த எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் சீரீஸ் அல்லது பேரலலாக இருக்காது இது இரண்டின் கலவையாக இருக்கும் எனவே எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் பகுப்பாய்வின் நோக்கம் என்னவென்றால் நெட்வொர்க்குடன் இணைக்கப்பட்டுள்ள உறுப்பு முழுவதும் கரண்ட்கள் மற்றும் வோல்டேஜ்களை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் சர்க்யூட் வட்டத்தை பகுப்பாய்வு செய்ய முயற்சிப்போம் மேலும் நெட்வொர்க்கின் பல்வேறு ப்ராஞ்ச் களில் உள்ள கரண்ட்கள் மற்றும் கூறுகள் முழுவதும் உள்ள வோல்டேஜ் ஆகியவற்றைக் கண்டறிய முயற்சிப்போம் சர்க்யூட் பகுப்பாய்வு சீரீஸ் ஆக இப்போது வரை நாம் விவாதித்ததை மீண்டும் பார்ப்போம் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்களில் கரண்ட்கள் மற்றும் வோல்டேஜ்களை தீர்மானிக்க பல்வேறு சட்டங்கள் பயன்படுத்தப்படுகின்றன கிர்ச்சோஃப் சட்டத்தைப் பற்றி நாம் விவாதித்தோம் ஓம் சட்டத்தையும் விவாதித்தோம் ஓமின் சட்டம் கரண்ட் ஐக் கண்டுபிடிப்பதைத் தவிர வேறில்லை இப்போது இங்கே நாம் R க்கு பதிலாக Z ஐப் பயன்படுத்துகிறோம் ஏனென்றால் Z என்பது சிக்கலான இம்பிடன்ஸ் மற்றும் நீங்கள் சர்க்யூட்க்கு ஏசி சைனுசாய்டல் அலை வடிவத்தைக் கொண்டிருக்கும்போது பொதுவாகத் தெரியும் பின்னர் இம்பிடன்ஸ் முழுவதும் வோல்டேஜ் இருக்கும் இப்போது இணைக்கப்பட்ட ஒரு சீரீஸின் மொத்த இம்பிடன்ஸைக் கண்டறிய இம்பிடன்ஸ் சீரீஸில் இருந்தால் அது சீரீஸில் இணைக்கப்பட்ட அனைத்து இம்பிடன்ஸ்களின் தொகுப்பாக இருக்கும் அல்லது உங்களுக்கு பேரலலாக இணைக்கப்பட்ட இம்பிடன்ஸ்கள் இருந்தால் இம்பிடன்ஸை அட்மிடன்ஸாக மாற்றுவது நல்லது அட்மிடன்ஸ் என்பது Y ஐத் தவிர வேறில்லை அது இம்பிடன்ஸ் ஜெட்டின் ரெசிப்ரோகல் மாகும் பின்னர் நீங்கள் அட்மிடன்ஸை கண்டுபிடிக்க சிலவற்றை செய்யலாம் இப்போது இம்பிடன்ஸ் மற்றும் அட்மிடன்ஸை விரிவாகப் பார்ப்போம் இதன் மூலம் ஏசி சர்க்யூட்க்கான உறவுகளுடன் இந்த இரண்டின் கருத்துகளையும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் இப்போது நாம் விவாதித்த வோல்டேஜ் கரண்ட் உறவு இது போன்றது எங்களிடம் ஃபாஸர் மதிப்பு தவிர வேறில்லை ஏனெனில் இது ரெசிஸ்டர் விஷயமாக இருந்தது இண்டக்டர்க்கு நாம் விவாதித்தோம் மற்றும் கபாசிடர் உறவு ஆகும் இப்போது நீங்கள் ஃபேஸர் வோல்டேஜ் மற்றும் ஃபேஸர் கரண்ட்டின் விகிதத்தின் அடிப்படையில் சமன்பாட்டை எழுதினால் எனவே இப்போது மூன்று சமன்பாடுகளையும் பொதுவான வார்த்தையில் பிரதிநிதித்துவப்படுத்த நீங்கள் கேட்கப்பட்டால் நாம் எழுதுவது என்ன இப்போது இங்கே Z என்பது இம்பிடன்ஸ் எனப்படும் ஒரு அளவு இந்த இம்பிடன்ஸின் பல்வேறு பண்புகள் யாவை ஒரு சர்க்யூட்டின் இம்பிடன்ஸ் என்பது வோல்டேஜ் ஃபேஸர் மற்றும் கரண்ட் ஃபேஸரின் விகிதமாகும் மேலும் இது ஓம்களிலும் அளவிடப்படுகிறது ஏனெனில் ரெசிஸ்டர் அல்லது கபாசிடர் அல்லது இண்டக்டர் விஷயத்தில் முந்தைய விரிவுரைகளில் நாம் கணக்கிட்ட ரியாக்டென்ஸ் எதுவாக இருந்தாலும் அவற்றின் பரிமாணம் ஓம்ஸில் இருந்தது இப்போது இம்பிடன்ஸ் என்பது சைனுசாய்டல் கரண்ட்டின் ஓட்டத்திற்கு சர்க்யூட் வெளிப்படுத்தும் எதிர்ப்பைக் குறிக்கிறது எனவே இம்பிடன்ஸ் படத்தில் வரும்போதெல்லாம் சர்க்யூட் ஏசி சர்க்யூட் என்றும் கரண்ட் சைனுசாய்டல் கரண்ட் என்றும் பொருள் இப்போது இம்பிடன்ஸ் என்பது இரண்டு ஃபேஸரின் விகிதமாக இருந்தாலும் அது ஃபேஸர் V என்பது ஃபேஸர் I ஆல் வகுக்கப்படுகிறது ஆனால் இது ஒரு ஃபேஸர் அல்ல ஏனென்றால் அதற்கு சைனுசாய்டல் மாறுபடும் அளவு இல்லை இம்பிடன்ஸுக்கான சிக்கலான அளவு பொதுவாக என குறிப்பிடப்படுகிறது இங்கு R என்பது உண்மையான சொல் மற்றும் இந்த உண்மையான சொல் இம்பிடன்ஸ் காலத்தின் ரெசிஸ்டென்ஸ் தவிர வேறொன்றுமில்லை பின்னர் X இது Z இன் கற்பனையான பகுதியாகும் மேலும் இந்த கற்பனை பகுதி ரியாக்டென்ஸ் என அழைக்கப்படுகிறது X நேர்மறையாக இருக்கும்போது இப்போது இம்பிடன்ஸ் இன்டக்டிவ் எனவே இங்கே நீங்கள் ஐ எழுதுகிறீர்கள் என்றால் இது நேர்மறையான அளவு என்றால் இதன் பொருள் இம்பிடன்ஸ் இன்டக்டிவ் X எதிர்மறையாக இருக்கும்போது அது கபாசிடிவ் ஆக இருக்கும் எனவே அந்த விஷயத்தில் உங்கள் இண்டக்டன்ஸ் கபாசிடிவ் ஆக மன்னிக்கவும் இம்பிடன்ஸ் கபாசிடிவ் இம்பிடன்ஸ் ஆக இருக்கும் இப்போது இம்பிடன்ஸ் ஆகும் எனவே கரண்ட் வோல்டேஜின் லேக்காக இருப்பதால் அது லேக்கிங்காக இருக்கும் போது அது இன்டக்டிவ் ஆக இருக்கும் போது அது கபாசிடிவ் ஏனெனில் கரண்ட் வோல்டேஜை லீடி செய்கிறது துருவ வடிவத்தில் சிக்கலான அளவு Z ஐ நாம் பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டுமானால் என்று எழுதுகிறோம் எனவே சுருக்கமாக Z ஐ அல்லது துருவ வடிவத்தில் என குறிப்பிடலாம் இந்த இரண்டும் நீங்கள் கணக்கீட்டின் தேவையின் அடிப்படையில் ஒன்றுக்கொன்று மாற்றிக் கொள்ளலாம் மற்றும் நீங்கள் ஐ கணக்கிடலாம் செவ்வக வடிவத்தைப் பயன்படுத்தி Z இன் சமன்பாடு அங்கு அல்லது துருவத்தை செவ்வகமாக மாற்ற விரும்பினால் நீங்கள் மற்றும் இப்போது சில நேரங்களில் கணக்கீட்டில் இம்பிடன்ஸ்களின் ரெசிப்ரோகல் பயன்படுத்துவது வசதியானது பேரலலாக இணைக்கப்பட்ட சர்க்யூட்கள் இருக்கும்போது இது நிகழ்கிறது எனவே இது Z1 Z2 Z3 என்றால் அதற்கு சமமான இம்பிடன்ஸ் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டுமானால் இம்பிடன்ஸ்களின் ரெசிப்ரோகல் எடுப்பது நல்லது எனவே Z1 இன் ரெசிப்ரோகல் Y1 என்றால் அதன் Z2 ரெசிப்ரோகல் Y2 மற்றும் இதேபோல் Z3 ரெசிப்ரோகல் Y3 ஆகும் எனவே சமமான அட்மிடன்ஸ் Y என்பது Y1 ப்ளஸ் Y2 ப்ளஸ் Y3 க்கு சமம் என்று நீங்கள் எளிதாகக் கூறலாம் மேலும் நீங்கள் இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் அதற்கு சமமான இம்பிடன்ஸ் Z ஆனது Y ஆல் 1 ஆக இருக்கும் எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் பேரலலாக இணைக்கப்பட்ட நெட்வொர்க்குகள் இருக்கும்போது இம்பிடன்ஸை அட்மிடன்ஸாக மாற்றுவது நல்லது இப்போது அட்மிடன்ஸ் என்பது இம்பிடன்ஸின் ரெசிப்ரோகல் தவிர வேறொன்றுமில்லை அது சீமன்களில் அளவிடப்படுகிறது அல்லது இது mho இல் அளவிடப்படுகிறது என்று நீங்கள் கூறலாம் எனவே mho மற்றும் சீமென்ஸ் இரண்டும் ஒன்றுதான் அவற்றை நீங்கள் ஒன்றுக்கொன்று மாற்றாகப் பயன்படுத்தலாம் மற்றும் சேர்க்கை கணித ரீதியாக என வெளிப்படுத்தப்படுகிறது அங்கு G ஐ கண்டக்டென்ஸ் என்றும் B இன் Y இன் கற்பனையான பகுதியானது ஸஸெப்டன்ஸ் என்றால் என்ன என்பது மற்றும் Z என்பது ஐத் தவிர வேறில்லை எனவே நீங்கள் எளிமைப்படுத்தினால் நீங்கள் பெறுவீர்கள் எனவே நீங்கள் பெறும் இரு கூறுகளிலிருந்தும் உண்மையான மற்றும் கற்பனை சொற்களை ஒப்பிட்டுப் பார்த்தால் இந்த விஷயத்தில் இது போன்ற சர்க்யூட் பகுப்பாய்வு செய்ய வேண்டிய தேவை இருக்கும்போதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம் இப்போது நெட்வொர்க்கை பற்றி பேசலாம் நெட்வொர்க் அல்ல எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்களைப் பயன்படுத்தும் ஒவ்வொரு முறையும் இப்போது வரை விவாதித்தோம் எனவே நெட்வொர்க்கும் சர்க்யூட்டிற்கும் என்ன வித்தியாசம் நெட்வொர்க் மற்றும் சர்க்யூட் இடையிலான வேறுபாடு என்னவென்றால் நெட்வொர்க் என்பது கூறுகள் அல்லது சாதனங்களின் ஒன்றோடொன்று இணைப்பாகும் அதாவது இது ஒரு நெருக்கமான லூப்பை உருவாக்குவது அவசியமில்லை எனவே இது நெருங்கிய லூப்களை கொண்டிருக்கலாம் ஆனால் சில திறந்த லூப்களும் இருக்கலாம் எனவே நெட்வொர்க் என்பது சர்க்யூட்களுக்கான பரந்த காலமாகும் அதே சமயம் அதன் நெட்வொர்க்கில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மூடிய பாதையை வழங்கும் எனவே நெட்வொர்க் மற்றும் சர்க்யூட்க்கு இடையிலான வேறுபாடு என்னவென்றால் நெட்வொர்க் பொதுவாக எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்க்கு மிகவும் பொதுவான வார்த்தையாகக் கருதப்படுகிறது அங்கு சர்க்யூட் திறந்த அல்லது மூடப்படலாம் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டின் விஷயத்தில் கரண்ட் பாய்வதற்கு திரும்பும் பாதை இருப்பதை உறுதிசெய்கிறோம் எனவே எலக்ட்ரிகல் இன்ஜினியரிங்கில் நாம் பொதுவாக இரண்டையும் ஒன்றுக்கொன்று மாற்றாகப் பயன்படுத்தினோம் ஏனெனில் நெட்வொர்க் மிகவும் பொதுவான சொல் நாம் இந்த குறிப்பிட்ட பாடத்திட்டத்தில் சில நேரம் நெட்வொர்க் சில நேரம் சர்க்யூட் என பயன்படுத்துவோம் ஆனால் இதன் பொருள் அதே விஷயம் இப்போது டோபாலஜி பற்றி பேசலாம் எனவே நெட்வொர்க் டோபாலஜிக்கு டோபாலஜி என்றால் என்ன தன்மை என்பது இது பிணையத்தில் உள்ள கூறுகளின் இடம் மற்றும் நெட்வொர்க்கின் வடிவியல் உள்ளமைவு தொடர்பானது எனவே இதன் அர்த்தம் என்னவென்றால் சில பொதுவாக ஒரு குறிப்பிட்ட நெட்வொர்க்கைப் பார்க்கும்போது நீங்கள் இது போன்ற சர்க்யூட் எடுத்தால் நீங்கள் இங்கே பிரதிநிதித்துவப்படுத்தினால் ஒரு ரெசிஸ்டர் உள்ளது எனவே அனைத்தும் சமமான ரெசிஸ்டென்ஸ் R மற்றும் இது வோல்டேஜ் V என்று வைத்துக்கொள்வோம் எனவே இது இணைப்புத் தகவலைக் கண்டுபிடிக்க நீங்கள் ஆர்வமாக இருக்கும் சர்க்யூட் எனவே இணைப்புத் தகவல் என்பது பல்வேறு கூறுகள் எவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளன என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதாகும் இப்போது நீங்கள் இந்த நோடை a ஆகவும் இந்த நோடு b ஆகவும் இந்த நோடு c ஆகவும் இது o என்பது தரையாகவும் இருக்கலாம் அல்லது நீங்கள் சொல்லக்கூடிய ஆரம்பமாகவும் இருக்கலாம் இப்போது இந்த சர்க்யூட்களின் டோபாலஜியை கண்டுபிடிக்க உங்களிடம் கேட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் நெட்வொர்க்கின் அனைத்து கூறுகளையும் கோடுகளுடன் மாற்றும் வரைபடத்தை நீங்கள் கட்டமைக்க வேண்டும் ஏனென்றால் நாம் உருவாக்கும் வரைபடம் நெட்வொர்க்கின் டோபாலஜி பண்புகளை விவரிக்கிறது எனவே ஒரு குறிப்பிட்ட நெட்வொர்க்கில் உள்ள அனைத்து உறுப்புகளின் இணைப்புத் தகவலைக் குறிக்கும் டோபாலஜி தன்மையை விவரிக்கும் ஒரு வரைபடத்தை நீங்கள் உருவாக்கினால் அந்த குறிப்பிட்ட நெட்வொர்க் அந்த குறிப்பிட்ட சர்க்யூட்களின் டோபாலஜி ஆகும் எனவே இங்கே a c உடன் இணைக்கப்பட்டிருப்பதைக் கண்டால் R ஐ சேர்ப்பதற்கு பதிலாக நாம் வெறுமனே வரியைச் சேர்ப்போம் ஒரு c உடன் இணைக்கப்பட்டுள்ளது பின்னர் ab ரெசிஸ்டர் R இடையே உள்ளது எனவே நாம் மீண்டும் ஒரு கோட்டை உருவாக்குகிறோம் b முதல் c c to o அது மீண்டும் நமக்கு ஒரு கோடு உள்ளது எனவே இந்த R க்கு இது ஒரு வரி b to o க்கு நாம் மீண்டும் கோட்டை உருவாக்குகிறோம் மற்றும் a to o க்கு இடையில் இருக்கிறோம் ஏனெனில் இது மீண்டும் வரியை உருவாக்குகிறோம் எனவே இந்த அமர்வில் இந்த குறிப்பிட்ட சர்க்யூட் ஒரு வரைபடமாக சமமாக குறிப்பிடப்படும் இது வோல்டேஜ் அல்லது கரண்ட் மூலங்களாக இருக்கலாம் அல்லது சர்க்யூட்களில் உள்ள ரெஸிஸ்டிவ் கபாசிடிவ் அல்லது இன்டக்டிவ் கூறுகள் இருக்கலாம் நமக்கு கிடைப்பது சர்க்யூட்களின் வரைபடம் அல்லது நெட்வொர்க்கின் வரைபடம் என்று அழைக்கப்படுகிறது இது மிகவும் முக்கியமானது ஏனென்றால் அதனுடன் தொடர்புடைய பல்வேறு டோபாலஜி பண்புகள் எங்களிடம் உள்ளன இது சர்க்யூட் பகுப்பாய்வு செய்ய உதவும் இப்போது நமக்கு கிடைத்தது நெட்வொர்க்கின் ஸ்கெலிடன் இங்கே நீங்கள் பார்க்கும் கூறுகள் நோடுகளைப் போல இருக்கும் நாம் லூப்களைக் காண்போம் அல்லது ப்ராஞ்ச்களைப் பார்ப்போம் இப்போது நீங்கள் க்ராஃப் ஒவ்வொரு வரிகளுக்கும் ஒரு அம்பு மூலம் குறிப்பு திசைகளைச் சேர்த்தால் அது ஓரியண்டட் வரைபடம் என்று அழைக்கப்படுகிறது அதாவது நீங்கள் சர்க்யூட் பகுப்பாய்வு செய்யும் போது அதன் ஆரம்ப திசையானது கரண்ட் ஆக இருக்கலாம் என்று நீங்கள் கற்பனை செய்கிறீர்கள் எனவே கரண்ட்டின் திசையைக் காட்டினால் இது ஒரு சார்ந்த வரைபடமாக மாறும் இப்போது வரைபடத்தில் உள்ள கோடுகள் ப்ராஞ்ச்கள் என்றும் சந்தி நோடு என்றும் அழைக்கப்படும் இப்போது நெட்வொர்க்கின் டோபாலஜி தகவல்கள் ஏன் முக்கியம் நெட்வொர்க்கின் அளவையும் வடிவத்தையும் நாம் நீட்டும்போது திருப்பும்போது அல்லது சிதைக்கும்போது பாதிக்கப்படாத நெட்வொர்க்கின் தன்மையை டோபாலஜி நமக்குக் காட்டுகிறது இதன் பொருள் உங்களிடம் நெட்வொர்க் இருந்தால் இணைப்புத் தகவலை நீங்கள் வைத்திருந்தால் அந்த குறிப்பிட்ட சர்க்யூட் உடன் நீங்கள் உருவாக்கிய அனைத்து வகையான நீட்சிகள் அல்லது சிதைவுகள் வைத்திருந்தால் அதன் அளவை முறுக்குவதன் மூலம் அல்லது அதன் அளவை சிதைப்பதன் மூலம் க்ராஃப் நோக்குநிலையை நீங்கள் மாற்றினால் எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்கும் நெட்வொர்க்கின் டோபாலஜி ஒன்றுதான் எனவே இந்த எடுத்துக்காட்டில் நீங்கள் இதைப் பார்த்தால் ஒரு குறிப்பிட்ட சர்க்யூட்டிற்கு டோபாலஜி இது போன்றது அங்கு a c b d மற்றும் a b ஆகியவை இந்த பாணியில் இணைக்கப்பட்டுள்ளன மேலும் இந்த சர்க்யூட்கள் இந்த பாணியில் டோபாலஜியை உருவாக்கும் மற்றொரு சர்க்யூட் உள்ளது இது போன்று இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் மூன்றாவது ஒரு முக்கோண பாணியில் சர்க்யூட்கள் இணைக்கப்பட்டுள்ளன இப்போது நீங்கள் இந்த மூன்றையும் முதல் தோற்றத்திலிருந்து பார்த்தால் இவை மூன்றும் வேறுபட்டவை என்று தோன்றுகிறது ஆனால் இறுதியில் மூன்று சர்க்யூட்களும் ஒரே மாதிரியாக இருக்கும் ஏன்னென்றால் மூன்று டோபாலஜிகளிலும் உள்ள இணைப்புத் தகவல் ஒரே மாதிரியாக இருக்கிறது எனவே இந்த எடுத்துக்காட்டில் இங்கே c உடன் இணைக்கப்பட்டிருந்தால் a இங்கே c உடன் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் a இங்கே c உடன் இணைக்கப்பட்டுள்ளது a d உடன் இணைக்கப்பட்டுள்ளது a d உடன் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் a d உடன் இணைக்கப்பட்டுள்ளது c b உடன் இணைக்கப்பட்டுள்ளது இங்கே c ஆனது b உடன் இணைக்கப்பட்டுள்ளது இங்கே c உடன் b உடன் இணைக்கப்பட்டுள்ளது b இங்கே d உடன் இணைக்கப்பட்டுள்ளது b இங்கே d உடன் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் b இங்கே d உடன் இணைக்கப்பட்டுள்ளது இப்போது c இந்த பாணியில் d உடன் இணைக்கப்பட்டுள்ளது இங்கே c இந்த பாணியில் d உடன் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் இங்கே c இந்த பாணியில் d உடன் இணைக்கப்பட்டுள்ளது இறுதியாக நாம் a உடன் b உடன் நேர் கோடு வழியாக இணைக்கிறோம் இங்கே நாம் இதைப் போன்று a உடன் b ஐ இணைக்கிறோம் இதேபோல் a இணைக்கப்பட்டுள்ளது இது போன்று b உடன் இணைக்கப்பட்டுள்ளது இப்போது இணைப்புத் தகவல் ஒரே மாதிரியாக இருப்பதால் டோபாலஜி ஒன்றுதான் என்று பொருள் இது ஏன் முக்கியமானது ஏனென்றால் சில நேரங்களில் சர்க்யூட்டில் ஒரு உருவம் வேறு வழியில் கொடுக்கப்பட்டால் அதை நீங்கள் ஒரு ஒத்த வகையாக மாற்றலாம் அங்கு உறுப்பின் கரண்ட் ஓட்டம் மற்றும் வோல்டேஜ் வீழ்ச்சியை பகுப்பாய்வு செய்வது மிகவும் எளிதானது அதனால்தான் டோபாலஜி தகவல் மிகவும் முக்கியமானது அங்கு நீங்கள் சர்க்யூட் டோபாலஜி உள்ளமைவைப் புரிந்து கொள்ள முடியும் மேலும் நீங்கள் குறிப்பிட்ட சர்க்யூட்டை நீட்டலாம் திருப்பலாம் அல்லது சிதைக்கலாம் இதனால் நீங்கள் பகுப்பாய்வு செய்வது எளிது எனவே நாம் விவாதித்த மூன்று வரைபடங்கள் வேறுபட்டிருந்தாலும் அவை உண்மையில் ஒரே மாதிரியான டோபாலஜி ஏனென்றால் ப்ராஞ்ச்களுக்கும் நோடுகளுக்கும் இடையிலான உறவு இந்த விஷயத்தில் ஒரே மாதிரியாக இருக்கிறது சில நேரங்களில் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் டோபாலஜி அமைப்பு அடிக்கடி நிகழ்கிறது அதனால் மின்சார பொறியியலில் நாம் அவர்களுக்கு சில சிறப்பு பெயர்களைக் கொடுத்துள்ளோம் இது போன்ற சர்க்யூட்டைப் பார்த்தால் நாம் அதை டி நெட்வொர்க் என்று அழைக்கிறோம் ரெசிஸ்டர் இணைக்கப்பட்டிருக்கலாம் இது போன்றதாக இருந்தால் இது பை நெட்வொர்க் என்று அழைக்கப்படுகிறது சர்க்யூட் டோபாலஜி இப்படி இருந்தால் அது லேடர் நெட்வொர்க் என்று அழைக்கப்படுகிறது டோபாலஜி இது போன்றதாக இருக்கும்போது இரண்டு ரெசிஸ்டர்கள் ஒரு ரெசிஸ்டர் உடன் பேரலலாக இணைக்கப்பட்டுள்ளன இடையில் மற்றொரு ரெசிஸ்டர் உள்ளது அல்லது அவை அனைத்தும் இம்பிடன்ஸ்கள் என்று நீங்கள் கூறலாம் பின்னர் அது பிரிட்ஜ்ட் டி நெட்வொர்க் என்று அழைக்கப்படுகிறது இதேபோல் இது போன்ற பிரிட்ஜ் பாணியில் இணைக்கப்பட்டிருந்தால் இது பிரிட்ஜ் நெட்வொர்க் என்றும் இது லேட்டஸ்ட் நெட்வொர்க் என்றும் அழைக்கப்படுகிறது எனவே எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்களில் நாம் பார்க்கும் பொதுவான டோபாலஜி இவை எனவே டோபாலஜி தகவல்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடிந்தால் சர்க்யூட் பகுப்பாய்வு செய்வது உங்களுக்கு மிகவும் எளிதானது இப்போது சப் க்ராஃப் பற்றி பேசலாம் கொடுக்கப்பட்ட க்ராஃப்பின் சப் க்ராஃப் அசல் க்ராஃப்பிலிருந்து ப்ராஞ்ச்களை அகற்றுவதன் மூலம் உருவாகிறது எனவே நீங்கள் ஒரு ப்ராஞ்ச்சை அகற்றினால் இது போன்று நீக்கினால் அது அசல் க்ராஃப் சப் க்ராஃப்பாக மாறும் இப்போது ட்ரீ என்றால் என்ன ட்ரீ என்பது ஒரு வகையான சப் க்ராஃப் ஆகும் இது சர்க்யூட் பகுப்பாய்விற்கு முக்கியமானது மற்றும் க்ராஃப்பிலிருந்து ஒரு ப்ராஞ்ச்சை அகற்றுவதன் மூலம் இது வடிவமாகும் எனவே ட்ரீ ஒரு சப் க்ராஃப்பாகவும் கருதப்படலாம் ஆனால் இது சில சிறப்பு பண்புகளைக் கொண்டுள்ளது அந்த பண்புகள் என்ன N நோடுகளின் ட்ரீ ஒரு குறிப்பிட்ட வரைபடத்தில் n நோடுகள் இருந்தால் எல்லா n நோடுகளையும் கொண்ட ட்ரீயை உருவாக்குகிறோம் என்றால் அதற்கு பின்வரும் பண்பு இருக்கும் இது க்ராஃப்களின் அனைத்து நோடுகளையும் கொண்டிருக்கும் அதில் n மைனஸ் ஒரு ப்ராஞ்ச் இருக்கும் மேலும் மூடிய பாதை இருக்காது எனவே இவை ட்ரீயின் மூன்று முக்கிய பண்புகள் மற்றும் இந்த புள்ளிவிவரத்திலிருந்து இந்த பண்பைப் புரிந்து கொள்வோம் ட்ரீயை கண்டுபிடிக்க கேட்டால் முதலில் அதில் அனைத்து நோடுகளும் இருக்க வேண்டும் நோடு a b c மற்றும் o ஆகியவை க்ராஃப்பின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என்பதாகும் இது n மைனஸ் ஒரு ப்ராஞ்ச் கொண்டிருக்கும் எனவே நம்மிடம் 1234 நோடுகள் உள்ளன இதன் பொருள் அதற்கு மூன்று ப்ராஞ்ச்களாக இருக்கும் n மைனஸ் ஒன்று இருக்கும் மூன்று ப்ராஞ்ச்கள் என்னவாக இருக்கும் மூன்று ப்ராஞ்ச்களும் இதுவாக இருக்கக்கூடும் ஏனென்றால் மூடிய பாதை இல்லை என்பதை உறுதிசெய்கிறது அல்லது மாற்றாக நீங்கள் என்ன செய்ய முடியும் நீங்கள் நோடுகளைக் கொண்டிருக்கலாம் ஆனால் உங்கள் ப்ராஞ்ச்கள் இரண்டாவதாக இருக்கலாம் அது மூன்றாவதாக இருக்கலாம் இந்த விஷயத்தில் எல்லா நோடுகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஆனால் மூடிய லூப் இல்லை அல்லது இதேபோல் நீங்கள் இதைப் போன்ற வேறு சில இணைக்கக்கூடிய இன்னொரு காரியத்தையும் செய்யலாம் இதுவும் அதுவும் மீண்டும் ஒரு ட்ரீ எனவே ஒரு க்ராஃப் பல வேறுபட்ட மரங்களாக இருக்கலாம் நீங்கள் o முதல் c c முதல் b மற்றும் b முதல் a வரை இணைக்கிறீர்கள் இதன் மூலம் நீங்கள் இணைத்திருந்தால் நீங்கள் மீண்டும் ட்ரீயைகாண்பீர்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் துல்லியமாக மூன்று ப்ராஞ்ச்கள் இருக்கும் ஏனெனில் அதில் நான்கு நோடுகளுக்கு n மைனஸ் ஒரு ப்ராஞ்ச் இருக்கும் அது எப்போதும் மூன்று ப்ராஞ்ச்களைக் கொண்டிருக்கும் நீங்கள் அதிகமாக இணைத்தால் நிச்சயமாக உங்களிடம் ஒரு மூடிய லூப் இருக்கும் இது இதில் அனுமதிக்கப்படாத வழக்கு எனவே ட்ரீ துல்லியமாக மூடிய பாதை இருக்காது இப்போது ப்ராஞ்ச்கள் ஒரு ட்ரீயை உருவாக்குகின்றன அவை கார்ட்ஸ் அல்லது லிங்க்கள் என்று அழைக்கப்படுகின்றன எனவே நீங்கள் இந்த குறிப்பிட்ட ப்ராஞ்ச்சை அகற்றிவிட்டால் நீங்கள் ஒரு ட்ரீயை பெறுவீர்கள் எனவே இது கார்ட் என்று அழைக்கப்படுகிறது நெட்வொர்க்கின் பகுப்பாய்விற்கு கரண்ட் மாறியின் சரியான தேர்வை நாம் மேற்கொள்ள வேண்டுமானால் ட்ரீயின் கருத்து பயன்படுத்தப்படுகிறது எனவே சர்க்யூட் பகுப்பாய்விற்கான கரண்ட் மாறிகளை நீங்கள் சரியாக தேர்வு செய்யும்போது இது மிகவும் முக்கியமானது இப்போது நெட்வொர்க் டோபாலஜியில் நாம் பார்த்த கூறுகளைப் பற்றி பேசலாம் ஒன்று ப்ராஞ்ச் ப்ராஞ்ச் வோல்டேஜ் மூலம் அல்லது ஒரு ரெசிஸ்டர் போன்ற ஒற்றை உறுப்பைக் குறிக்கிறது எனவே இந்த விஷயத்தில் இதை ப்ராஞ்ச் என்று கருதலாம் இது ஒரு ப்ராஞ்ச் ஆக கருதலாம் இதை ஒரு ப்ராஞ்ச் ஆக கருதலாம் இது ஒரு ப்ராஞ்ச் ஆகவும் கருதலாம் இது ஒரு ப்ராஞ்ச் ஆகவும் கருதலாம் எனவே அடிப்படையில் குறிப்பிட்ட பிரிவு ஒரு ப்ராஞ்ச் என்று அழைக்கப்படும் எலக்ட்ரிக்கல் கூறுகளை நாம் பார்த்திருக்கிறோம் இப்போது நோடு பற்றி பேசலாம் நோடு என்பது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட ப்ராஞ்ச்களுக்கு இடையேயான இணைப்பின் புள்ளியாகும் இப்போது இந்த விஷயத்தில் இது நோடு மற்றும் இது இந்த ப்ராஞ்ச்சை இணைக்கிறது எனவே நோடு இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட ப்ராஞ்ச்களுக்கு இடையேயான இணைப்பாக இருக்கும் இங்கே இந்த படத்தில் நமக்கு மூன்று நோடுகள் உள்ளன நோடு a நோடு b மற்றும் நோடு c இப்போது இந்த உருவத்தில் c என்பது ஒரு தனி சுமை அல்ல அதில் நான்கு நோடுகளும் உள்ளன ஆனால் நாம் ஒரு ஒற்றை நோடு c ஆல் குறிப்பிடுகிறோம் அதே நேரத்தில் இரண்டு நோடுகளை ஒரு குறுகிய சர்க்யூட் உடன் இணைக்கிறோம் அல்லது நேரடி கம்பியாக இருக்கலாம் இரண்டும் எப்போதும் அதே திறன் உடன் ஒரு இடத்தில் இருக்கும் எனவே இது இப்படி இருக்கும்போது நீங்கள் அனைத்தையும் சேர்த்து ஒரு ஒற்றை நோடு உருவாக்கலாம் எனவே இறுதியில் உங்களிடம் நான்கு வெவ்வேறு நோடுகள் இருந்தால் அது ஒன்றுமில்லை ஆனால் நீங்கள் ஒரு ஒற்றை நோடு பற்றி பேசுகிறீர்கள் ஏனென்றால் சர்க்யூட் உள்ளமைவில் எந்த மாற்றமும் இல்லாமல் நீங்கள் சேர்க்கலாம் இதேபோல் இதிலும் உங்களிடம் மூன்று நோடுகள் இருந்தாலும் அனைத்தும் நேரடி கம்பி வழியாக இணைக்கப்பட்டுள்ளதால் மூன்று நோடுகளும் குறுகிய சர்க்யூட் உடன் இருப்பதால் நீங்கள் மூன்று நோடுகளையும் ஒரே நோடு மூலம் பிரதிநிதித்துவப்படுத்தலாம் எனவே இங்கே நீங்கள் பார்க்கலாம் b இல் உங்களுக்கு மூன்று நோடுகள் இருக்கும் ஆனால் உண்மையில் இது ஒரு நோடாக கருதப்படுகிறது இதேபோல் இதற்கும் உங்களிடம் நான்கு நோடுகள் உள்ளன ஆனால் இந்த நோடுகளை இணைக்கும் கம்பிகள் எந்த உறுப்புகளையும் கொண்டிருக்கவில்லை என்பதால் இது ஒரு ஒற்றை நோடு ஆக்க் கருதப்படுகிறது மேலும் இது ஒரு குறுகிய சர்க்யூட் நோடு ஆக கருதப்படலாம் இப்போது லூப் என்றால் என்ன எந்த மூடிய பாதை லூப் அடிப்படையில் எந்த சுற்றிலும் ஒரு மூடிய பாதை உள்ளது மூடிய பாதை ஒரு நோடிலிருந்து தொடங்கி பல நோடுகள் வழியாகச் சென்று இறுதியாக எந்த நோடுக்கும் ஒரு முறைக்கு மேல் செல்லாமல் தொடக்க நோடுக்குத் திரும்புகிறது எனவே நீங்கள் லூப்பைக் கண்டுபிடிக்கும்படி கேட்கும்போது இதுபோன்ற சர்க்யூட்டைப் பார்த்தால் நீங்கள் பல்வேறு நோடுகளைக் கண்டுபிடித்து அசல் நோடுக்கு திரும்பி வந்தால் இது ஒரு லூப்பாகக் கருதப்படும் சரி இப்போது இந்த குறிப்பிட்ட லூப்பானது வேறு எந்த சுயாதீன லூப்பின் பகுதியாக இல்லாத குறைந்தபட்சம் ஒரு ப்ராஞ்ச் ஆவது இருந்தால் அது சுயாதீனமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது இப்போது லூப் ஏன் முக்கியமானது ஏனெனில் சுயாதீன லூப்கள் அல்லது பாதை சுயாதீன சமன்பாடுகளின் தொகுப்பில் விளைகின்றன எனவே நீங்கள் ஒரு சிக்கலான சர்க்யூட்டை வழங்கியதும் கிர்ச்சோஃப்பின் வோல்டேஜ் சட்டத்தை செயல்படுத்தும்படி கேட்கப்பட்டதும் முதலில் நீங்கள் பல்வேறு சுயாதீன லூப்கள் என்ன என்பதைக் கண்டுபிடிக்க வேண்டும் இதன் மூலம் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய பல்வேறு சமன்பாடுகள் அல்லது தனித்துவமான சமன்பாடு என்ன என்பதை நீங்கள் துல்லியமாக அடையாளம் காண முடியும் இதன் மூலம் நீங்கள் அந்த குறிப்பிட்ட சர்க்யூட்க்கான பதிலைப் பெற முடியும் என்பதைக் கண்டறிய முடியும் இப்போது நீங்கள் a b c மற்றும் a ஆகியவற்றை இந்த பாணியில் a b c மற்றும் a இணைத்தால் இந்த புள்ளிவிவரத்தைக் கண்டால் இது ஒரு சுயாதீன லூப்பாகக் கருதப்படும் அல்லது மாற்றாக நீங்கள் இரண்டு ஓம் மற்றும் a b மற்றும் c உடன் செல்லலாம் அது மற்றொரு சுயாதீன லூப்பாக இருக்கும் அல்லது நீங்கள் இரண்டு மற்றும் மூன்று ஓம்களை இணைக்க முடியும் அது மற்றொரு சுயாதீன லூப்பாகும் எனவே மூன்று நிகழ்வுகளிலும் லூப்பில் குறைந்தபட்சம் ஒரு உறுப்பு மற்ற லூப்பின் பகுதியாக இல்லை என்பதை நீங்கள் காண்பீர்கள் எனவே அந்த வகையில் நீங்கள் லூப்களின் எண்ணிக்கையை உருவாக்கலாம் இப்போது கேள்வி என்னவென்றால் உங்களுக்கு சரியான எண்ணிக்கையிலான லூப்கள் கிடைத்ததா இல்லையா என்பதை எவ்வாறு கண்டுபிடிப்பீர்கள் அதற்காக நெட்வொர்க்கின் அடிப்படை தியரத்தைப் பயன்படுத்துகிறோம் எனவே b l n 1 l என்பது லூப்களின் எண்ணிக்கை n என்பது நோடுகளின் எண்ணிக்கை மற்றும் b என்பது ப்ராஞ்ச்களின் எண்ணிக்கை எனவே நீங்கள் நோடுகளின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்க முடியும் என்பது உங்களுக்குத் தெரியும் ப்ராஞ்ச்களின் எண்ணிக்கையை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் எனவே லூப்களின் எண்ணிக்கை என்ன என்பதை நீங்கள் எளிதாகக் கண்டுபிடிக்கலாம் எனவே நான் b மைனஸ் n பிளஸ் ஒன் தவிர வேறொன்றுமில்லை எனவே நீங்கள் உருவாக்கிய லூப்களின் எண்ணிக்கையை நீங்கள் எண்ணலாம் மற்றும் இந்த குறிப்பிட்ட தியரத்தை திருப்திப்படுத்துகிறதா இல்லையா என்பதைக் கண்டுபிடிக்க முயற்சி செய்யலாம் இது திருப்திகரமாக இருந்தால் சர்க்யூட்டில் உள்ள லூப்களின் எண்ணிக்கையை நீங்கள் துல்லியமாக அடையாளம் கண்டுள்ளீர்கள் என்று அர்த்தம் இப்போது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட கூறுகள் உள்ளன அவை ஒரு ஒற்றை நோடைப் பிரத்தியேகமாகப் பகிர்ந்து கொள்கின்றன பின்னர் அவை அவை ஒரே கரண்ட்டைக் கொண்டு செல்லும் என்று நீங்கள் கூறலாம் எனவே சீரீஸ் மற்றும் பேரலல் சர்க்யூட் பகுப்பாய்வில் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் கூறுகள் சீரீஸிலாக இணைக்கப்பட்டிருந்தால் அவை ஒற்றை நோடைப் பகிர்ந்து கொள்ளும் என்பதோடு அவை அதே அளவிலான கரண்ட்டையும் கொண்டு செல்லும் இப்போது பேரலலாக இணைக்கப்பட்டுள்ள இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட கூறுகள் இருந்தால் அவை ஒரே இரண்டு நோடுகளுடன் இணைக்கப்படுகின்றன இதன் விளைவாக அவை முழுவதும் ஒரே வோல்டேஜ் கொண்டுள்ளன எனவே நோடுகள் சீரீஸில் இணைக்கப்பட்டிருந்தால் அவை இரண்டும் ஒரே ஒற்றை நோடு வழியாக இணைக்கப்படும் எனவே அந்த விஷயத்தில் நீங்கள் இரண்டு உறுப்புகளிலும் ஒரே கரண்ட்டைப் பாய்க்கிறீர்கள் இப்போது அவை பேரலலாக இணைக்கப்பட்டிருந்தால் இந்த கூறுகள் ஒரே இரண்டு நோடுகள் வழியாக இணைக்கப்படும் அந்த விஷயத்தில் இரண்டு ரெசிஸ்டர்களுக்குமான வோல்டேஜ் ஒரே மாதிரியாக இருக்கும் எனவே இது போன்ற ஒரு நோடு உள்ளமைவு உங்களிடம் இருந்தால் அவை இந்த பாணியில் இணைக்கப்பட்டிருந்தால் கரண்ட் ஒரே மாதிரியாக இருக்கும் என்றும் இந்த பாணியில் இணைக்கப்பட்டிருந்தால் வோல்டேஜ் ஒரே மாதிரியாக இருக்கும் என்றும் இது உங்களுக்கு ஒரு கருத்தை வழங்கும் எனவே இதன் மூலம் இன்றைய அமர்வை முடிக்கிறோம் அடுத்த அமர்வில் ஒரு சர்க்யூட் சீரீஸ் மற்றும் பேரலல் கலவையைப் போன்ற வேறு சில சர்க்யூட்களை பகுப்பாய்வு செய்ய முயற்சிப்போம் அவற்றை எவ்வாறு புரிந்துகொள்வது மற்றும் எவ்வாறு பகுப்பாய்வு செய்வது என்பதன் மூலம் அந்த சர்க்யூட்களின் தீர்வைக் கண்டுபிடிப்பது மிகவும் எளிதானது